இந்த தொகுதியில் நாம் பல பண்பேற்ற நுட்பங்களைப் பற்றி விவாதிப்போம் சில கூடுதல் பண்பேற்ற நுட்பங்கள் உண்மையில் முக்கியமாக இருபடி கட்ட மாற்ற விசை மற்றும் எம் ஆரி பி கே ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன ஒருவர் பேசக்கூடிய பிற மாடுலேஷன் நுட்பங்கள் உண்மையில் உள்ளன ஆனால் எங்கள் பாடத்திட்டத்தின் மட்டுப்படுத்தப்பட்ட நோக்கம் காரணமாக நாங்கள் QPSK மற்றும் ஒரு பொது விவாதம் M ary PSK உடன் நிறுத்தப்படுவோம் சில சுவாரஸ்யமான பண்பேற்ற நுட்பங்களுக்கு பாடநெறியின் முடிவிற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் அந்த கட்டத்தில் நாம் மீண்டும் டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிட்டர்களிடம் திரும்பி வருவோம் பின்னர் சில புதிய பண்பேற்ற நுட்பங்களைப் பற்றி பேசுவோம் எனவே இப்போது இந்த தொகுதியில் QPSK மற்றும் M ary PSK ஆகியவற்றில் கவனம் செலுத்துவோம் இந்த இரண்டு டிரான்ஸ்மிட்டர்களுக்கான உருவாக்கம் மற்றும் ஆப்டிகல் செயல்படுத்தல் பற்றி நான் பேசுவேன் ஒரு பைனரி கட்ட ஷிப்ட் கீயிங்குடன் ஒப்பிடுக இதில் உங்களுக்குத் தெரியும் விண்மீன் புள்ளியை 2 புள்ளிகளைக் கொண்டதாக எழுதுகிறீர்கள் அவை ஒரு குறிப்பிட்ட தூரத்தால் பிரிக்கப்படுகின்றன எனவே இதைச் சொல்வோம் முதல் புள்ளி √Es இல் அமைந்துள்ளது இங்கே இரண்டாவது புள்ளி √Es இல் அமைந்துள்ளது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இது நான் மற்றும் இது Q கூறுகள் இது நாம் பரிசீலிக்கும் சமிக்ஞை இடம் மற்றும் குறுக்கு மதிப்பெண்களால் நான் குறிக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு புள்ளிகளும் 0 மற்றும் 1 சின்னங்களுடன் ஒத்திருக்கின்றன இந்த வழியில் 0 க்கு நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதைப் பொறுத்து எனவே இது அடிப்படையில் பயனரின் விருப்பப்படி விடப்படுகிறது நீங்கள் பிளஸ் √ Es உடன் பிட் 0 ஐ இணைக்க விரும்புகிறீர்களா அல்லது √Es உடன் பிட்1 ஐ இணைக்க விரும்புகிறீர்களா பைனரி கட்ட மாற்றத்தின் போது கேரியரின் கட்டம் விசை அல்லது 0 மற்றும் πக்கு இடையில் மாற்றப்பட்டுள்ளது ஆகவே இதை நான் எடுத்துக் கொண்டால் நான் பரிசீலிக்கும் மேப்பிங் உள்ளது 0 மற்றும் 1 உடன் மேப்பிங் உள்ளது 0 வரைபடத்திலிருந்து கட்டம் 0 மற்றும் 1 வரைபடம் 180 டிகிரி வரை உள்ளது நான் கடத்த வேண்டிய ஒரு வரிசை இருந்தால் 011 மற்றும் 0 சரி என்று சொல்லலாம் நான் இங்கே கடத்த விரும்பும் தொடர்புடைய அலைவடிவங்கள் இருக்கும் இங்கே எந்த கட்ட மாற்றமும் இல்லை என்பதை நினைவில் கொள்க இந்த ஆற்றல்களை இயல்பாக்குவதற்கு இதன் ஆற்றலை நீங்கள் எடுக்கும்போது ஆற்றல் குறியீட்டு காலத்திற்கு ஒத்த காலத்தைக் கொண்டிருக்கும் எனவே அந்த மதிப்புகளை இயல்பாக்குவதற்கு இதை thisT கள் மூலம் வகுக்க முடியும் இதை நாம் 2 ஆல் பெருக்கலாம் எனவே நான் இந்த அலைவடிவத்தின் ஆற்றலை எடுக்கும்போது ஆற்றல் √ 2Es T s¿ ¿2 Ts 2 ஆல் பெருக்கப்படும் எனவே நீங்கள்√Es இதை விரிவாக்குங்கள் குறியீட்டு ஆற்றலுக்காக எஸ் ஸ்டாண்ட் இந்த விஷயத்தில் இதுவும் பிட் எனர்ஜி சரியானது எனவே இந்த விஷயத்தில் பிட் ஆற்றல் குறியீட்டு ஆற்றலுக்கு சமம் எனவே இந்த காரணத்தினால் நாங்கள் carEs 2 ஐ எங்கள் கேரியரின் வீச்சாகப் பயன்படுத்துவோம் எனவே ஒரு உரிமையை கடத்துவதற்காக இந்த பிட் அல்லது சின்னத்திற்குப் பிறகு எல்லை முடிந்தது இந்த வழக்கில் பிட் எல்லை குறியீட்டு எல்லைக்கு சமம் ஏனெனில் இது பைனரி கட்ட மாற்ற விசை எனவே அடுத்த T காலகட்டத்தில் Ts காலகட்டத்தில் ஒன்றை கடத்த நான் √ 2 Es Ts¿ ¿cos2π fct ஐ கடத்த வேண்டும் இது முடிவடையும் போது நான் இங்கே √Es T s cos2πfct ஐ அனுப்ப வேண்டும் இது 180 டிகிரி முதல் 0 டிகிரி வரை மாற வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் ஆகவே நீங்கள் இதை நேரத்தின் செயல்பாடாகப் பார்க்க விரும்பினால் இதை நீங்கள் எப்படிக் காண்பீர்கள் எனவே இவை என்னுடையவை எல்லைகள் இது மிகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகும் இது கடந்த தொகுதியில் நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இது கேரியர் மிக அதிக அதிர்வெண் ஆகும் ஆனால் கட்டம் எப்படி என்பதைக் காண்பிப்பதற்காக சில சுழற்சிகளை எழுதுவோம் இந்த 2T கள் Ts என்பது குறியீட்டு காலத்தை குறிக்கிறது குறிப்பிட்ட வழக்கு பிட் காலத்திற்கு சமம் ஏனெனில் Ts Tp எனவே −√ 2 Es Ts¿ ¿cos2π fct ஐ கடத்த நான் இந்த கொசைன் அலையை அனுப்ப வேண்டும் எனவே என் கொசைன் அலைவடிவங்கள் ஒரு கொசைன் அலைவடிவத்தைப் போல அழகாக இல்லாவிட்டால் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் இந்த பகுதியில் அதை வரைய கடினமாக உள்ளது மேலும் என் கொசைன் அலைவடிவம் இங்கே ஒரு ஒருங்கிணைந்த எண்ணிக்கையிலான பெருக்கங்களைக் கொண்டிருப்பது இந்த கட்டத்தில் முடிவடைய வேண்டும் சரி நான் திருப்தி செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு சொன்னது போல் fcTs n அங்கு n என்பது எந்த முழு எண் இது ஒரு ஒருங்கிணைந்த எண்ணிக்கையிலான சுழற்சிகளைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இது பிட் 0 அல்லது சின்னம் 0 ஐ குறிக்கும் எனது கொசைன் சிக்னல் அடுத்து நான் கடத்த வேண்டியது √ 2Es T s¿ ¿Cos 2Πfct மாறும் அல்லது அதை எப்படி வரையலாம் இது இப்படி பரவ வேண்டும் சரி எனவே நான் இந்த வழியில் கடத்த வேண்டும் எனவே நான் இங்கு தெரிவிக்க முயற்சிக்கிறேன் இது சரியாக இருக்கிறது அடுத்து நான் மீண்டும் 180O ஐ கடத்த வேண்டும் எனவே நான் மாற வேண்டும் பின்னர் 180O ஐ கடத்த வேண்டும் பின்னர் நான் ஒரு கடத்த வேண்டும் 0O நீங்கள் இங்கே கவனித்தால் இங்கே என்ன நடந்தது இந்த புள்ளிகளில் நீங்கள் கவனித்தால் கட்டத்தில் ஒரு மாற்றம் உள்ளது எனவே இந்த புள்ளி கட்டம் 180O முதல் 0O வரை செல்கிறது எனவே இந்த கட்டத்தின் இந்த திடீர் மாற்றம் 0 முதல் 180 டிகிரி வரை செல்வது முக்கியம் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் இந்த மாற்றங்கள் சமிக்ஞை மாற்றம் அல்லது நீங்கள் எந்த வரிசையை கடத்துகிறீர்கள் என்பதற்கான கட்ட மாற்றங்களை குறிக்கும் துடிப்பு வடிவத்திற்கு நான் ஒரு RF சமிக்ஞையை வழங்குவேன் இதனால் எனக்கு 33 67 அல்லது 50 வெளியீடு ஆப்டிகல் துடிப்பு வடிவங்கள் கிடைக்கும் நான் ஆப்டிகல் துடிப்பு வடிவங்களைப் பெற்றவுடன் நான் இங்கு பெறும் பிட் வரிசை எதுவாக இருந்தாலும் ஒரு கட்ட மாடுலேட்டரைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது 0 மற்றும் 1 இன் மதிப்புகளை மட்டுமே எடுக்க முடியும் எனவே நான் கடத்தும் இந்த குறிப்பிட்ட வரிசை bn ஆக வெளிவருகிறது மேலும் இது கட்ட மாடுலேட்டருக்கு உள்ளீடாக வழங்கப்பட வேண்டும் நீங்கள் விரும்பினால் இங்கே ஒரு மின்சார தொகுதியை சேர்க்கலாம் எந்த மின் துடிப்பு வடிவமைத்தல் எனவே இதை சில கிராம் | இந்த தொகுதிக்கு கட்ட மாடுலேட்டருக்கு உள்ளீடாக ஆப்டிகல் பருப்பு வகைகள் செல்கின்றன என்பதையும் மின் துடிப்பு ஷேப்பர் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் இது இந்த பிஎனை எடுக்கும் இது ஒரு குறிப்பிட்ட நிலையான உரிமையால் பெருக்கப்படும் இதை நீங்கள் by 2E கள் ஆல் பெருக்க வேண்டும் T s¿ ¿அல்லது நீங்கள் வீச்சுகளை சரிசெய்யலாம் அல்லது லேசரின் சக்தியை சரிசெய்யலாம் 2Es Ts இன் சக்தி மதிப்பைப் பெற டையோடு எனவே இதை நீங்கள் லேசர் டையோடு சரிசெய்யலாம் அல்லது பிட் வரிசை வரைபட பெருக்கத்தால் அதை சரிசெய்யலாம் நீங்கள் எந்த வழியில் செய்தாலும் பரவாயில்லை நீங்கள் இங்கு வருவது பிபிஎஸ்கே சிக்னல் சரி இப்போது BPSK சமிக்ஞையுடன் நீங்கள் ஒரு சின்னத்திற்கு ஒரு பிட் கடத்த முடியும் எனவே அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை ஆக்கிரமித்துள்ளது சிறிது நேரத்திற்குப் பிறகு சக்தி நிறமாலை அடர்த்தியின் அடிப்படையில் அலைவரிசை கணக்கீட்டிற்கு வருவோம் ஆனால் நீங்கள் கொண்டிருக்கும் சக்தி நிறமாலை அடர்த்தியைப் பார்த்தால் இந்த குறிப்பிட்ட பண்பேற்ற நுட்பத்தின் அலைவரிசைக்கு ஒத்த ஒரு குறிப்பிட்ட அகலம் கொடுக்கப்பட்ட அலைவரிசைக்கு நீங்கள் ஒவ்வொரு சின்னத்திற்கும் ஒரு பிட் கடத்த முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் கொடுக்கப்பட்ட அலைவரிசைக்கான ஒவ்வொரு சின்னத்திற்கும் ஒரு பிட் பரிமாற்றத்தை இப்போது அனுப்புகிறீர்கள் ஒரு வகையான வீணானதாகத் தெரிகிறது அல்லது நீங்கள் செய்யக்கூடிய குறைந்தபட்ச அர்த்தத்தில் ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை அதிகரிக்க ஒரு வழி இருக்கிறது அதாவது அதே அலைவரிசையை வைத்திருக்கும்போது ஒரு சின்னத்திற்கு பிட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் உதாரணமாக ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களில் உங்களிடம் 100 ஜிகாஹெர்ட்ஸ் கட்டம் 50 ஜிகாஹெர்ட்ஸ் கட்டம் உள்ளது சில சமயங்களில் உங்களிடம் 25 ஜிகா ஹெர்ட்ஸ் கட்டமும் உள்ளது இந்த கட்டத்தின் பொருள் என்னவென்றால் சேனலில் இருந்து சேனலில் உங்களிடம் 100 ஜிகாஹெர்ட்ஸ் பிரிப்பு உள்ளது அதாவது ஒவ்வொரு n க்கும் 100 கிகாஹெர்ட்ஸின் அலைவரிசை உள்ளது இது நாங்கள் பேசும் இரண்டு பக்க அலைவரிசை ஆகும் எனவே அந்த 50 ஜிகாஹெர்ட்ஸில் நீங்கள் கருதினால் எனவே நீங்கள் 50 ஜிகாஹெர்ட்ஸ் அலைவரிசையை சரியாகக் கருதினால் அந்த 50 ஜிகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நீங்கள் பிபிஎஸ்கேவைப் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் நீங்கள் ஒரு சின்னத்திற்கு ஒரு பிட் அனுப்புவீர்கள் சரி அதே 50 ஜிகாஹெர்ட்ஸை வைத்திருக்கும்போது ஒரு சின்னத்திற்கு பிட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்பினால் அலைவரிசை என்னால் BPSK ஐப் பயன்படுத்த முடியாது நான் வேறு ஒரு பொறிமுறையைப் பயன்படுத்த வேண்டும் அதில் ஒரு சின்னத்திற்கு இரண்டு பிட்களை அனுப்ப முடியும் அத்தகைய பண்பேற்றம் அல்லது அத்தகைய வழிமுறை மூலம் நான் மடிப்பு என்று பொருள் ஸ்பெக்ட்ரல் செயல்திறன் அதாவது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைக்கு ஒரு குறியீட்டிற்கு எத்தனை பிட்கள் என்பது ஸ்பெக்ட்ரல் செயல்திறனின் வரையறையாகும் எனவே உயர் வரிசை மாடுலேஷன் நுட்பங்கள் என அழைக்கப்படும் இடத்திற்குச் செல்வதன் மூலம் ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை எவ்வாறு அதிகரிக்க முடியும் உயர் வரிசை மாடுலேஷன் நுட்பங்கள் என்றால் நீங்கள் செய்வீர்கள் கட்டம் மற்றும் வீச்சு ஆகியவற்றைப் பயன்படுத்தி அவற்றை சில வழிகளில் இணைப்பதால் ஒரு சின்னத்திற்கு பல பிட்களை அதிகரிக்க வேண்டும் ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை அதிகரிப்பதற்கான ஒரு எளிய தீர்வு என்னவென்றால் ஒரு குவாட்டர்னரி ஃபேஸ் ஷிப்ட் கீ எனப்படுவதைப் பயன்படுத்துவது குவாட்டர்னரி நான்கு என்பதைக் குறிக்கிறது எனவே உங்கள் கட்டம் நான்கு வெவ்வேறு மதிப்புகளைக் கடந்து செல்கிறது நீங்கள் அவற்றை ஏற்பாடு செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன நிச்சயமாக நாங்கள் நிலையான QPSK வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே நிலையான QPSK வடிவம் விண்மீன் புள்ளியால் வழங்கப்படுகிறது இது விண்மீன் மதிப்புகள் Л 4 ஆக இருக்கும் பின்னர் உங்களுக்கு 3Л 4 உள்ளது எனவே இது Л 4 இது 3Л 4 பின்னர் நீங்கள் 5Л 4 என்று வைத்துக்கொள்வீர்கள் பின்னர் இறுதியாக நீங்கள் ஒரு Л 4 ஐப் பெறுவீர்கள் ஏனெனில் 7Л 4 ஏனெனில் Л 4 எனவே நான் I மற்றும் Q அச்சைப் பார்த்தால் இதற்காக இந்த கோணம் Л 4 என்று நீங்கள் சொன்னால் இங்கே இந்த புள்ளியை நீங்கள் Es √2 jEs √2 இல் இருக்க தேர்வு செய்துள்ளீர்கள் எனவே இது நான் தேர்ந்தெடுத்த சமிக்ஞையின் வீச்சாக இருக்கும் அல்லது நான் எடுத்தால் √Es 2 ஐ தேர்வு செய்ய வேண்டும் Es 1 நான் செய்யக்கூடிய ஒருவித இயல்பாக்கம் பின்னர் இந்த புள்ளிகள் Л 4 கோணத்துடன் தொடர்புடைய புள்ளிகள் 1 √2 j1 √2 மற்றும் 3Л 4 இல் அமைந்துள்ளது 1 √2 j1 √2 மற்றும் பலவற்றை நீங்கள் வீச்சு அல்லது கட்டத்தை சிக்கலான அலைவீச்சு மேப்பிங்கிற்கான கட்டத்தை நிறைவு செய்வதற்கான ஒரு பயிற்சியாக நான் விட்டுவிடுவேன் இருப்பினும் நாங்கள் இதுவரை செய்யாத ஒரு விஷயம் நாங்கள் எடுத்துக்கொண்ட பிபிஎஸ் கே பண்பேற்றத்தில் நினைவில் வைத்திருக்கிறோம் பற்றி பேசினார் முதலில் எங்களிடம் ஒரு பிட் அல்லது ஒரு சின்னம் இருந்தது அல்லது அதற்கு பதிலாக நீங்கள் விண்மீன் கூட்டத்திற்குச் சென்றால் உங்களிடம் விண்மீன் புள்ளிகள் இருந்தன மேலும் இந்த விண்மீன் புள்ளிகள் ஐ க்யூ இடத்தில் சில எண்களாக இருந்தன அவை பி கே சின்னங்கள் சமமான குறியீடுகளுடன் பொருத்தப்பட வேண்டும் பிட் செய்ய இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களிடம் இதுபோன்ற நான்கு விண்மீன் புள்ளிகள் உள்ளன மேலும் இந்த நான்கு விண்மீன் புள்ளிகளையும் ஒரு விண்மீன் புள்ளிக்கு இரண்டு பிட்களாக சரியாக வரைபடமாக்கலாம் எனவே இதை நான் 00 01 10 மற்றும் 11 என வரைபடமாக்கலாம் அல்லது இருந்தால் சாம்பல் குறியீட்டு பண்பேற்றம் என்று அழைக்கப்பட்டதை நான் இங்கு 0 0 01 க்கு வரைபடமாக்கலாம் இதை நான் 11 ஆக மாற்றுவேன் பின்னர் செலவு 10 ஆக இருக்கும் என்று நான் எழுதியுள்ள இந்த நீல நிறத்தில் நான் எழுதியது சாம்பல் குறியிடப்பட்ட விண்மீன் மற்றொன்று ஆரஞ்சு நிறத்தில் நான் எழுதியது எளிய பைனரி மேப்பிங் இது ஆரஞ்சு நிறத்தில் நான் எழுதியது இங்கே நீல நிறத்தில் பைனரி சாம்பல் நிறமாக இருக்கிறது எனவே இது சாம்பல் குறியிடப்பட்ட மாதிரி மற்றும் இந்த சாம்பல் குறியீட்டு பண்பேற்றம் மற்றும் இது பைனரி நேரான பைனரி குறியாக்க உருவாக்கம் சரியானது எனவே நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுடன் இந்த பிட்கள் மற்றும் அந்த பிட்கள் அல்லது குழுவுடன் இருந்தன ஒரு குறியீட்டை உருவாக்கும் பிட்கள் எனவே நீங்கள் பிட்கள் பிட்கள் அல்லது சின்னங்களுக்கான குறியீட்டை வைத்திருந்தீர்கள் அவை இரண்டும் சமமானவை மேலும் அவை கட்டத்திற்கு மேப் செய்யப்பட்டுள்ளன கட்டம் சரியாக மேற்கொள்ளப்படும் சமிக்ஞையின் ஒரு குறிப்பிட்ட மதிப்பால் வழங்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் செய்திருப்பது பிட்களை எடுத்து அவற்றை குறியீடுகளாக தொகுத்து பின்னர் இந்த சின்னங்களை கேரியரின் தொடர்புடைய கட்டத்தில் வரைபடமாக்கவும் எனவே பொதுவாக ஒரு QPSK சமிக்ஞைக்கு நீங்கள் உண்மையில் இதை எழுதுங்கள் இந்த QPSK சமிக்ஞைக்கான வெளிப்பாட்டை i th அலைவடிவம் என்று எழுதலாம் நான்கு அலைவடிவங்கள் வெளிப்படையாக உள்ளன எனவே நீங்கள் பேசும் அலைவடிவத்துடன் இது வழங்கப்படுகிறது by2ES TS ஆல் இதை நான் ஏன் √ 2Es T s¿ by cos 2Лfct 2i 1 Л 4 ஆல் பெருக்குகிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அங்கு நான் 1 2 3 மற்றும் 4 இது பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே வழி அல்ல இது எனக்கு பிரதிநிதித்துவம் செய்வதற்கான எளிய வழியாகும் எனவே இந்த சமிக்ஞை இந்த ith அலைவடிவத்தைப் பார்த்து ith சமிக்ஞையின் ஆற்றல் என்ன என்பதைக் கணக்கிட்டால் ith சமிக்ஞையின் ஆற்றல் Es க்கு சமமாக இருக்கும் மேலும் நமக்கு எத்தனை அலைவடிவங்கள் உள்ளன எங்களிடம் நான்கு அலைவடிவங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஈஸின் ஆற்றலைக் கொண்டுள்ளன மேலும் சராசரி ஆற்றல் என்ன ஒவ்வொரு சின்னமும் சுமந்து செல்லும் சராசரி ஆற்றல் Es க்கு சமம் எனவே நீங்கள் si க்கான எக்ஸ்பிரஷனைப் பார்த்து cos என்ற சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் வலது cos என்பது cosA cos B sinA sinB ஆல் வழங்கப்படுகிறது மேலும் Si இன் இந்த வெளிப்பாட்டிற்கு நேரடியாகப் பயன்படுத்தினால் நீங்கள் எழுதலாம் 2Es T s¿ ¿cos π 4 cos 2πfct √ 2Es T s¿ ¿sin π 4 sin 2πfct ஆகவே நீங்கள் 123 மற்றும் 4 இலிருந்து நான் எங்கு செல்கிறீர்கள் என்று நீங்கள் உண்மையில் si ஐ எழுதியுள்ளதை இப்போது நீங்கள் காணலாம் சில சமிக்ஞைகள் பெருக்கப்படுவதால் இதை நீங்கள் எழுதியுள்ள நான்கு மதிப்புகள் இவை cos 2πf ct மற்றும் மற்றொரு சமிக்ஞை மூலம் பாவம் 2πfct ஆல் பெருக்கப்படுகிறது இப்போது enote என்றால்ஒவ்வொரு சின்னமும் சுமந்து செல்லும் சராசரி ஆற்றல் Es க்கு சமம் எனவே நீங்கள் si க்கான எக்ஸ்பிரஷனைப் பார்த்து cos என்ற சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் வலது cos என்பது cosA cos B sinA sinB ஆல் வழங்கப்படுகிறது மேலும் Si இன் இந்த வெளிப்பாட்டிற்கு நேரடியாகப் பயன்படுத்தினால் நீங்கள் எழுதலாம் 2Es T s¿ ¿cos π 4 cos 2πfct √ 2Es T s¿ ¿sin π 4 sin 2πfct ஐ எழுதியுள்ளதை இப்போது நீங்கள் காணலாம் சில சமிக்ஞைகள் பெருக்கப்படுவதால் இதை நீங்கள் எழுதியுள்ள நான்கு மதிப்புகள் இவை cos 2πf ct மற்றும் மற்றொரு சமிக்ஞை மூலம் பாவம் 2πfct ஆல் பெருக்கப்படுகிறது இப்போது enote என்றால் 1 மூலம் இந்த குறிப்பிட்ட அலைவடிவம் cos 2πfct அலைவடிவம் மற்றும் φ̂ 2 உடன் wave 2 இந்த அலைவடிவமாக √ 2Es T s¿ ¿sin 2πfct Φ1 or2 க்கு ஆர்த்தோகனல் என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஏனெனில் fc என்பது Ts அல்லது 1 Ts இன் ஒருங்கிணைந்த பல மடங்கு என்பதால் ஷிஸ் காரணமாக இவை இரண்டும் ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனல் மற்றும் நான் si cos π 4 φ̂ 1 பாவம் π 4 φ̂ 2 சரி எனவே நீங்கள் இப்போது சிக்னல் ஸ்பேஸ் பிரதிநிதித்துவத்திற்குச் சென்று இதை φ1 அச்சு என அழைத்தால் இதை φ2 அச்சு என்று அழைத்தால் சரி 1 2 3 மற்றும் 4 என்று நீங்கள் கூறும் i இன் மதிப்பை மாற்றுவதன் மூலம் சமிக்ஞை இடத்திலுள்ள தொடர்புடைய புள்ளிகள் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும் எனவே தொடர்புடைய புள்ளிகள் cos π 4 பாவம் π 4 எனவே φ1 φ2 சமவெளியில் வெவ்வேறு சின்னங்களை குறிக்க முடியும் எனவே i 1 ஐ நீங்கள் 2 பெறுவீர்கள் 1 என்பது 1 எனவே cos π 4 மற்றும் பாவம் π 4 எனவே நீங்கள் 1 √2 மற்றும் 1 get2 பெறுவீர்கள் அதேசமயம் நீங்கள் i 2 ஐ வைத்தால் i 2 ஐ நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு cos கிடைக்கும் இது 3 3π 4 cos இரண்டாவது நால்வரில் உள்ளது எனவே இது 1 √2 ஆகவும் பாவம் 3π 4 இரண்டாவது அளவிலும் உள்ளது எனவே அது அங்கு நேர்மறையானது எனவே இது 1 √2 நீங்கள் 3 மற்றும் 4 க்கு முடிக்க முடியும் பின்னர் இவை நாம் பேசிய அசல் விண்மீன் புள்ளிகளைத் தவிர வேறில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இவை i 1 i 2 i 3 மற்றும் i 4 ஆகியவற்றுக்கானது நீங்கள் நேரான குறியீட்டை அல்லது சாம்பல் குறியீட்டைப் பயன்படுத்தலாம் என நீங்கள் விரும்பினால் சாம்பல் குறியீட்டுடன் இது 00 01 11 மற்றும் 10 ஆகும் அது சரி 00 01 11 மற்றும் 10 எனவே இது i 2 ஆக இருக்கும் எனவே இது 1 √2 மற்றும் 1 √2 ஆக இருக்கும் இந்த 4 புள்ளிகளின் சாம்பல் குறியிடப்பட்ட விண்மீன் குழு உங்களிடம் உள்ளது சரி எனவே இது நிலையான QPSK ஆகும் format ஒரு RF சமிக்ஞை fR 2 இல் இயங்குகிறது இது தரவு வீதம் 2 ஆல் இருக்கும் மேலும் பொருத்தமான வீச்சு மற்றும் சார்பு நிலையைத் தேர்ந்தெடுப்பது உங்கள் ஐ க்யூ மாடுலேட்டரைக் கொண்டிருக்கிறது சரி எனவே உங்களிடம் உங்கள் IQ மாடுலேட்டர் உள்ளது இது I மற்றும் Q ஆகிய இரண்டு உள்ளீடுகளைக் கொண்டுள்ளது எனவே உங்களிடம் I மற்றும் Q உள்ளது இது நாங்கள் விவாதித்த உங்கள் IQ மாடுலேட்டராகும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் பெறும் சின்னம் எதுவாக இருந்தாலும் இதை பிட் வரிசையின் குறியீட்டு வரிசை என்று அழைக்கவும் எனவே இது நீங்கள் பெறும் பிட் வரிசை என்றால் நீங்கள் அடிப்படையில் ஒரு டெமால்டிபிளெக்சரை இங்கே வைக்கவும் சரி எனவே ஒரு டெமால்டிபிளெக்சரை வைக்கவும் நான் இங்கே சரியாக மீண்டும் எழுத அனுமதிக்கிறேன் எனவே நான் ஒரு டெமால்டிபிளெக்சரை இங்கே சரியாக மீண்டும் எழுத அனுமதிக்கிறேன் எனவே சின்னம் அல்லது பிட் மூலத்திற்குப் பிறகு டெமால்டிபிளெக்சரை வைத்து பின்னர் நான் பிட்கள் மற்றும் க்யூ பிட்களைப் பிரித்தெடுக்கிறேன் அதனால் நான் அதை எழுத முயற்சிக்கிறேன் நான் இதை இணைக்கிறேன் q சரி அதனால் நான் இங்கே பிட் மற்றும் கியூ பிட் இணைக்கப்பட்டுள்ளேன் எனவே இது உண்மையில் ஒரு ஜம்ப் இணைப்பு என்பதை நினைவில் கொள்க அது நேரான இணைப்பு அல்ல எனவே என்ன காரணம் இங்கே பின்னால் தொடர்புடைய புள்ளிகள் cos π ui 2Vπ மற்றும் cos π uq 2Vπ என்று எனக்குத் தெரியும் எனவே இது அடிப்படையில் I மற்றும் Q மாடுலேட்டரின் பரிமாற்ற செயல்பாடு ஆகும் எனவே இவை அடையக்கூடிய இரண்டு புள்ளிகள் எனவே இதற்கு I சமிக்ஞை மற்றும் Q சமிக்ஞையை இங்கு அனுப்புவதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு மின் துடிப்பு வடிவத்தையும் வைக்கலாம் எனவே நீங்கள் ஒரு மின் துடிப்பு வடிவத்தில் கிராம் டி வைக்கலாம் மேலும் இந்த மின் சமிக்ஞையை அளவிடலாம் இந்த மின் சமிக்ஞையை நீங்கள் cos π அல்லது பிறவற்றிற்கு சமமானதாக அளவிட வேண்டும் இது காஸ் π 4 வகையான சூழ்நிலைக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த சைனைப் பெறுவதற்கு நீங்கள் இந்த Q மாடுலேட்டரை கூடுதல் மூலம் இயக்க வேண்டும் இந்த வலப்பக்கத்திற்கு 90 டிகிரி கூடுதல் கட்ட மாற்றத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் இதனால் அது cos ui 2Vπ ஆக மாறுகிறது அல்லது cos க்கு பதிலாக அது பாவம் πuq 2Vπ ஆக மாறுகிறது பின்னர் இந்த சொல் term 4 என ஒரு சார்பு நிலையை வைக்கவும் பின்னர் நீங்கள் எனக்கான வெவ்வேறு மதிப்புகள் மூலம் ஐ க்யூ மாடுலேட்டரைப் பயன்படுத்துவதைக் காணலாம் நீங்கள் நிலையான QPSK பண்பேற்றத்தை செயல்படுத்த முடியும் இப்போது நான் QPSK சமிக்ஞையை செயல்படுத்த மற்றொரு வழி உள்ளது மேலும் இந்த செயல்படுத்தல் 40 GPBS ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு வித்தியாசமான QPSK என அழைக்கப்படுகிறது வேறுபட்ட QPSK உடன் இங்கே நாம் செய்வது என்னவென்றால் பிட்களை அவற்றின் தொடர்புடைய சின்னங்கள் மற்றும் சின்னங்களில் அவற்றின் தொடர்புடைய கட்டங்களாக குறியாக்கம் செய்வதற்கு பதிலாக கட்ட வேறுபாட்டை குறியாக்குகிறோம் எடுத்துக்காட்டாக எளிய DBPSK ஐ கருத்தில் கொள்வோம் சரி எனவே நீங்கள் உண்மையான BPSK உள்ளமைவைப் பார்த்தால் உங்களிடம் இங்கே 0 மற்றும் 1 இங்கே உள்ளது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட வரைபடமாகும் எனவே இவை அடையாளங்கள் எனது தற்போதைய பிட் 0 ஆகவும் எனது அடுத்த பிட் 0 ஆகவும் இருந்தால் நான் அதே கட்டத்தில் இருக்கிறேன் எனவே நான் கட்டத்தை மாற்ற வேண்டியதில்லை எனவே 0 கட்ட வேறுபாட்டைக் கொடுப்பதன் மூலமோ அல்லது 0 ரேடியன்களின் கட்டம் கொண்ட சமிக்ஞையை அனுப்புவதன் மூலமோ இது குறியாக்கம் செய்யப்படலாம் எனது தற்போதைய பிட் 0 ஆகவும் அடுத்த பிட் 1 ஆகவும் இருந்தால் 1800கட்டத்தின் மாற்றம் உள்ளது எனவே மாற்றப்பட்ட கேரியர் சமிக்ஞையை அனுப்புவதன் மூலம் இந்த மாற்றத்தைக் குறிக்க முடியும் எனது தற்போதைய பிட் 1 ஆகவும் அடுத்த பிட் 1 ஆகவும் இருந்தால் நான் அதே கட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் எனவே இதை நான் 0 கட்டத்தால் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் எனவே இந்த மாற்றத்தை by ஆல் குறிக்கிறேன் π இதேபோல் இந்த மாற்றத்தை π சரி எனவே ஒரு டிபிபிஎஸ்கே பண்பேற்றத்தை செயல்படுத்த நீங்கள் அதே பிபிஎஸ்கே மாடுலேட்டரைப் பயன்படுத்துகிறீர்கள் தவிர நேராக பிஎன் வரிசை பிட் வரிசை ஆகியவற்றை அனுப்புவதற்கு பதிலாக அவற்றை வேறுபட்ட முறையில் குறியாக்குகிறீர்கள் வித்தியாசமாக குறியிடப்பட்ட வரிசையை உருவாக்க நீங்கள் அவற்றை வேறுபடுத்தி குறியாக்குகிறீர்கள் இதன் விவரங்கள் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு நாங்கள் கொடுக்கும் பயிற்சிகளில் நீங்கள் காணலாம் அதன் விவரங்களுக்கு நான் செல்ல விரும்பவில்லை அது எங்களுக்கு உண்மையில் முக்கியமல்ல ஆனால் நீங்கள் அதே யோசனையை வேறுபட்ட QPSK க்கும் நீட்டிக்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் QPSK இல் உங்களுக்கு 4 வெவ்வேறு கட்டங்கள் உள்ளன எனவே இது π 4 உங்களிடம் 3π 4 பின்னர் 5π 4 பின்னர் 7π 4 அல்லது அதற்கு சமமான π 4 சரியானது எனவே என்ன சாத்தியமான மாற்றங்கள் 0 கட்ட மாற்றம் இருக்கும் இது தற்போதைய குறியீடுகளின் குழு 00 அல்லது பிட்கள் 00 ஆகும் அடுத்த சின்னம் 00 ஆகும் எனவே 0 பிட் அனுப்புவதன் மூலம் அதைக் குறிக்கிறேன் transition 4 முதல் 3 π 4 வரை இந்த மாற்றம் 900 மாற்றம் ஆகும் எனவே trans 2 மாற்றப்பட்ட கொசைன் சமிக்ஞையை அனுப்புவதன் மூலம் இந்த மாற்றத்தை நான் குறிக்கிறேன் 5π 4 இலிருந்து இந்த மாற்றம் ஒரு π மாற்றத்தைக் குறிக்கிறது இதேபோல் π 4 முதல் π 4 ஒரு π 2 மாற்றம் உரிமையைக் குறிக்கும் எனவே நான் செய்ய வேண்டிய வேறுபட்ட குறியாக்கம் என்ன என்பதை நீங்கள் பார்த்தால் எனக்கு 4 வெவ்வேறு மாற்றம் புள்ளிகள் உள்ளன இது 0 கட்ட வேறுபாடு π 2 கட்ட வேறுபாடு π கட்ட வேறுபாடு மற்றும் இறுதியாக எனக்கு உள்ளது π 2 கட்ட வேறுபாடு சரி எனவே இந்த நான்கு சாத்தியமான சேர்க்கைகள் என்னிடம் உள்ளன இது ஒரு நேரான பைனரி குறியீட்டை 00 01 10 மற்றும் 11 ஐக் குறிக்கிறது என்றால் வேறுபட்ட குறியீட்டு பிட்களை 00 01 10 மற்றும் 11 என்றும் குறிப்பிடலாம் மேலும் இந்த 00 இன் நேரான பைனரி வடிவத்தில் இல்லை நிலையான QPSK வடிவம் இது வெவ்வேறு கட்டங்களைக் குறிக்கிறது அதேசமயம் 00 இங்கே ஒரே கட்ட வேறுபாட்டைக் குறிக்கிறது வேறுபட்ட DBPSK அல்லது வேறுபட்ட QPSK வடிவமைப்பிற்கான ஒரு விஷயம் ஆரம்ப போலி சின்னமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு ஆரம்ப போலி சின்னத்தை வைத்திருக்க வேண்டும் இது உண்மையில் ஒரு பொருட்டல்ல ஏனெனில் நீங்கள் கட்ட வேறுபாட்டை மட்டுமே பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த போலி சின்னம் டிரான்ஸ்மிட்டர்கள் மற்றும் பெறுநருக்கும் அறியப்பட வேண்டும் எனவே DBPSK வழக்கு போலி சின்னம் 0 என்று சொல்லலாம் எனவே எனது முதல் பிட் 0 ஆக இருந்தால் முந்தைய பிட் கூட இருந்தது மற்றும் போலி பிட் 0 ஆகும் எனவே அடுத்த விஷயத்தில் இதை நான் 0 கட்டமாக எழுத முடியும் அதனுடன் தொடர்புடைய ஸ்லாட்டை 0 கட்ட மாற்றமாக ஒரு தொடர்ச்சியில் கடத்த முடியும் எனவே இதேபோல் நீங்கள் ஒரு போலி சின்னத்தை வைத்திருக்க வேண்டும் வேறுபட்ட QPSK சமிக்ஞைக்கான போலி சின்னம் 00 என்று சொல்லலாம் எனவே இதை செயல்படுத்துவதற்கான வழிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் நாங்கள் விவாதித்தோம் நாம் இங்கே விவாதிக்கப் போகும் ஒரு இறுதி பண்பேற்றம் M -ary PSK என அழைக்கப்படுகிறது இதன் பின்னணியில் உள்ள யோசனை மிகவும் எளிது நீங்கள் இங்கே விண்மீன் வரைபடத்திற்குச் செல்லுங்கள் எனவே இது φ1 மற்றும் space2 இடமாக இருக்கலாம் அல்லது அதற்கு சமமாக I மற்றும் Q இடமாக இருக்கலாம் அதாவது φ1 மற்றும் φ2 உண்மையான இடம் மற்றும் IQ என்பது ஒரு ஒற்றை சிக்கலான குறியீட்டு இடமாகும் எனவே φ1 φ2 என்பது உண்மையான 2D இடமாகும் அதேசமயம் நான் I மற்றும் Q ஐப் பயன்படுத்தினால் அது ஒரு சிக்கலான இடமாக இருக்கும் இந்த இடம் ஒரு சிக்கலான அடையாளமாக இருக்கும் இது எனக்கு ஒரு உண்மையான சின்னத்தை தருகிறது இவை அவற்றைக் குறிக்கும் ஒரு வழியாகும் எனவே ஒரு M ary PSK க்கு m 8 இன் எளிய வழக்கைக் கவனியுங்கள் உங்களிடம் உள்ள வேறுபட்ட கட்டங்கள் 0 л 4 л 2 இது 3 л 4 л இது ஒன்று л 2 மற்றும் л 4 மன்னிக்கவும் அவை ஒரு நல்ல வட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் ஆனால் என்னால் ஒரு வட்டத்தை சரியாக வரைய முடியவில்லை எனவே எனக்கு உண்மையில் 8 வெவ்வேறு கட்டங்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றும் 3 சின்னங்களின் குழுவைக் குறிக்கும் எனவே இது 000 001 010 011 100 இது நேரான பைனரி உள்ளமைவு 101 110 மற்றும் 111 இதை நான் எவ்வாறு செயல்படுத்துவது உங்களிடம் வழக்கமான குற்றவாளிகள் உள்ளனர் லேசர் டையோடு துடிப்பு வடிவம் ஆனால் இந்த கட்டங்களைக் குறிக்க நீங்கள் 3 கட்ட மாடுலேட்டரைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் ஒரு கட்ட மாடுலேட்டரைப் பயன்படுத்துவீர்கள் மற்றொரு கட்ட மாடுலேட்டர் இந்த கட்ட மாடுலேட்டர் 0 மற்றும் between க்கு இடையில் சார்புடையதாக இருக்கும் இது 0 மற்றும் л கட்ட மாற்றத்தை உருவாக்கும் பொருட்டு இது உங்களுக்கு 0 மற்றும் л 2 ஐ வழங்கும் ஆனால் இது உங்களுக்கு 0 மற்றும் л 4 ஐ வழங்கும் எனவே நீங்கள் ஒரு பிட் வரிசையைப் பயன்படுத்தினால் பின்னர் இங்கே ஒரு டெமால்டிபிளெக்சரை வைத்து பின்னர் எம் பி பிட்டை முதல் கட்ட மாடுலேட்டருக்கு அனுப்புங்கள் நடுத்தர பிட்டிலிருந்து இந்த ஒன்றிற்கு அனுப்பவும் பின்னர் எல் பி பிட்டை கடைசி கட்ட மாடுலேட்டருக்கு அனுப்புங்கள் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பெறும் மொத்த கட்டம் இந்த மூன்றின் நேரியல் கலவையாக இருக்கும் பின்னர் இது செயல்படுத்தப்படும்